மனித வள மேலாண்மை குறித்த வகுப்பிற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நாம் சர்வதேச HRM பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த விரிவுரையில் சர்வதேச மனித வள மேலாண்மையின் சில அம்சங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் குறிப்பாக உலகளாவிய வேலைவாய்ப்பு சட்டம் தொழில்துறை உறவுகள் மற்றும் சர்வதேச நெறிமுறைகள் பற்றிப் பார்க்கலாம் இந்திய நாட்டின் சூழலில் வேலைவாய்ப்பு சட்டம் பற்றிப் பேசினோம் தொழில்துறை உறவுகள் நெறிமுறைகள் மற்றும் சட்டம் பற்றி பொதுவாக பேசியுள்ளோம் மனித வள மேலாளரின் கண்ணோட்டத்தில் இந்த கருத்துக்களை உலக சூழலுக்குப் பயன்படுத்துவது பற்றி இப்போது பேசுவோம் இதற்கு நான் சோர்சஸ் ஷூலர் ப்ரிஸ்கோ ஷுலர் மற்றும் கிளாஸ் ஆகியோர் எழுதிய புத்தகங்களையும் கோம்ஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டியின் ஆகியவர்களின் புத்தகங்களையும் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் சர்வதேச அமைப்புகளை உள்ளடக்கிய சர்வதேச வணிக சூழல் குறித்து இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் இந்த நிறுவனங்கள் எங்கு அமைந்துள்ளன என்பதைப் பற்றிப் பேசும்போது இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளை நிர்வகிக்கும் அமைப்புகளை பற்றிப் பேசுகிறோம் ஐக்கிய நாடுகள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு OECD உலக வங்கி மற்றும் இந்திய நாணய நிதியம் மன்னிக்கவும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவை இருக்கிறது சர்வதேச வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் நம்மிடம் உலக வர்த்தக அமைப்பு நாஃப்டா மெர்கோசூர் ஆண்டியன் சமூகம் ஆசியன் அப்பெக் ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை உள்ளன நம்மிடம் வணிக இராஜதந்திரம் உள்ளது எனவே பல்வேறு வழிகளில் சர்வதேச அளவில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும் பல்வேறு அமைப்புகள் சர்வதேச சட்டத்தின் எல்லைக்குள் இருக்க நமக்கு உதவுகிறது நிறுவன சூழலில் நாம் வணிக இராஜதந்திரம் பற்றி பார்க்கலாம் வணிக இராஜதந்திரத்தை பற்றி நாம் பேசும்போது வர்த்தக பேச்சுவார்த்தைகளைப் பற்றிப் பேசுகிறோம் பல்வேறு நாடுகளின் குடிமக்கள் மீது கொள்கை முடிவெடுப்பதன் தாக்கம் குறித்து நாம் பேசுகிறோம் பேரண்ட் நாட்டிலிருந்து வந்த குடிபெயர்ந்த மக்களுக்கு ஹோஸ்ட் நாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் போது உள்ள அரசாங்க விதிமுறைகளைப் பற்றி நாம் பேசுகிறோம் அந்த நிறுவனம் எந்த மாதிரியான நிலையில் செயல்படுகிறது என்பதை பற்றியும் பேசுகிறோம் நம்மிடம் சட்டங்கள் உள்ளன நமக்குத் தரநிலைகள் உள்ளன ஒரு ஊழியர் சட்டவிரோதமாக ஏதாவது செய்தால் என்ன ஆகும் இந்த நாட்டின் செயல்களை எந்தெந்த நாட்டின் விதிமுறைகள் மற்றும் சட்டங்கள் நிர்வகிக்கும் நமக்குத் தரநிலைகள் உள்ளன ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை நாம் தயாரிக்கும் போது எந்த தரத்தை கடைப்பிடிக்கிறோம் நாம் எந்த மாதிரியான தரத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பார்கள் இந்த தரநிலைகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன யார் இவற்றைத் தீர்மானிப்பார்கள் இந்த தரங்களை யார் செயல்படுத்துவார்கள் எனவே கருத்தியல் உற்பத்தி மற்றும் விற்பனை சேவை ஆகியவற்றிற்கு பிறகு வரும் பல்வேறு தரங்களுக்கு நாம் எவ்வளவு முன்னுரிமை அளிக்கிறோம் தொழில்துறை மானியங்கள் இந்த வகையான மானியங்களை நாம் எங்கிருந்து பெறுகிறோம் பல்வேறு விஷயங்களைச் செய்ய அரசாங்கம் நமக்கு எவ்வாறு உதவுகிறது இதற்கான விதிமுறைகள் என்ன நாம் சட்டத்தின் எல்லைக்குள் இருப்பதை உறுதி செய்ய என்ன செய்ய வேண்டும் நாம் இங்குச் செயல்படும் சமூக பொருளாதார மற்றும் சமூக அரசியல் சூழலிலிருந்தும் புவியியல் சூழலிலிருந்தும் அதிகபட்ச நன்மையை எவ்வாறு பெற முடியும் வணிக இராஜதந்திரத்தின் மற்றொரு பிரச்சினை கார்ப்பரேட் நிர்வாகம் பல்வேறு சர்வதேச அமைப்புகளால் கூறப்பட்ட சமமான வேலைவாய்ப்பு தரநிலைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளுடன் நாம் செயல்படும்போது நாம் சந்திக்கும் சில சிக்கல்கள் இவை சங்கங்களின் சுதந்திரம் தொழிற்சங்க மயமாக்கல் எவ்வாறு கூட்டுப் பேரம் பேசுவது பல்வேறு நாடுகளில் நிறுவனங்களின் தொழிலாளர் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பது ஒரு பெரிய பிரச்சினையாக இருக்கிறது இவற்றை மனித வள மேலாளர்கள் கண்டுபிடித்து சமாளிக்க வேண்டும் மற்றும் தங்கள் நிறுவனத்தின் மற்ற பகுதிகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் சமமான வேலை வாய்ப்பு மற்றும் பாகுபாடு காட்டாமை நாம் செயல்படும் ஒவ்வொரு நாட்டிலும் சமமான வேலை வாய்ப்பை நிர்வகிக்கும் சட்டங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் செயல்படும் ஒரு நாட்டிற்குள் இருக்கும் பல்வேறு வகையான நபர்களிடம் நாம் தெரியாமல் கூட பாகுபாடு காட்டவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இவற்றைக் கண்டுபிடித்து அதற்கேற்ப செயல்படுவதற்கான பொறுப்பு மனிதவள மேலாளரிடம் உள்ளது குழந்தைத் தொழிலாளர் மற்றும் கட்டாய உழைப்புக்கு எதிரான தடைகள் சிறை அல்லது அடிமை உழைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைத் தொழிலாளர்களை நாடு எவ்வாறு வரையறுக்கிறது குழந்தைத் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தும் மக்களுக்கு எதிராக நாடு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறது இந்த விஷயங்கள் அனைத்திலும் அவர் கவனம் செலுத்த வேண்டும் நான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்தேனா என்று எனக்குத் தெரியவில்லை ரக்மார்க்கின் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கலாம் ஐகேயா Ikea அதன் செயல்பாடுகளை அவுட்சோர்ஸ் செய்தது மேலும் ஐகேயாவின் விற்பனையாளர்களில் ஒருவர் அல்லது சிலர் குழந்தைகள் தயாரித்த தரைவிரிப்புகளைப் பெறுகிறார்கள் அல்லது குழந்தைகள் வேலை செய்யும் குடிசைத் தொழில்களிலிருந்து தரைவிரிப்புகளைப் பெறுகிறார்கள் என்று கண்டறியப்பட்டது எனவே இது குறித்து ஐகேயாவுக்குத் தெரிந்தவுடன் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்தனர் ரக்மார்க்கின் இந்த முழு கருத்தையும் அவர்கள் ரக்மாக்கொண்டு வந்தார்கள் இதன் பொருள் என்னவென்றால் குழந்தைகளால் கம்பளம் செய்யப்படவில்லை என்பதை ரக்மார்க் உறுதி செய்கிறது தொழில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான அடிப்படைக் கொள்கைகள் தொழில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் பற்றி எந்த நாடு என்ன சொல்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதிக மக்கள்தொகை கொண்ட பகுதிகள் நாடுகள் மற்றும் நிலப்பரப்புகள் உள்ளவற்றிற்கு மிகவும் கடுமையான விதிமுறைகளைக் கொண்டிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு கருவிகளுக்கு நாம் அதிக செலவு செய்ய வேண்டும் நம் மக்களுக்கு நாம் எந்த வகையான பாதுகாப்பு கருவியைக் கொடுக்கிறோம் என்பது நாம் எந்த மாதிரியான வேலையைச் செய்கிறோம் என்பதை பொறுத்து அமையும் பின்னர் ஒரு பிராந்தியத்தின் நிலப்பரப்பு உதாரணமாக நீங்கள் மிகவும் வெப்பமான பகுதியில் வேலை செய்கிறீர்கள் ஆகவே இந்த வகையான காலநிலையில் இருக்கும் நபர்களுக்கு நீங்கள் உருவாக்கும் விதிகளிலிருந்து மிகவும் குளிரான காலநிலையில் இருக்கும் மக்களுக்கு நீங்கள் வழங்கும் விதிகள் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் தொழில் மற்றும் சுரங்கத் தொழில் போன்றவை வேறுபட்டதாக இருக்கும் ஜவுளித் தொழிற்சாலையில் சுற்றி மிதக்கும் இழைகள் அது உங்கள் சுவாச அமைப்பைச் சேதப்படுத்தும் ஏராளமான புகைபோக்கி உள்ள எங்கோ ஒரு இடத்தில் உலோகத்தின் வெப்பத் துண்டுகள் பறக்கின்றன கண்ணாடி கூட பறந்து வந்து விழலாம் எனவே உங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பை நீங்கள் எவ்வாறு கவனித்துக்கொள்கிறீர்கள் தொழிலாளர் குறைப்பு மற்றும் ஆலை மூடல் போன்ற கணிசமான மாற்றங்களைச் செய்வதற்கு முன்னர் தொழிலாளர் குழுக்களுடன் கலந்தாலோசிப்பது முக்கியம் நாம் பல நாடு அல்லது பல தேசிய நிறுவனங்களுடன் கையாளும் போது இது ஒரு பெரிய சவாலாக மாறும் குறைகள் அல்லது தகராறு தீர்க்கும் நடைமுறைகள் நீங்கள் உங்கள் மேற்பார்வையாளரிடம் குறைகளைக் கூற வேண்டும் மேற்பார்வையாளர் ஒப்புக் கொள்ளாவிட்டால் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக அதைத் தெரிவிப்பீர்கள் அதுவும் வேலை செய்யாவிட்டால் பிறகு நீங்கள் தொழிற்சங்கத்திற்குச் செல்லுங்கள் ஆனால் சட்டம் என்ன செய்யச் சொல்கிறது என்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம் இது ஒவ்வொரு நாட்டிற்கும் வேறுபட்டிருக்கலாம் எனவே வளர்ச்சியில் நீங்கள் குறைகளைக் கொண்டிருந்தால் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் நிர்வகிக்க முடியும் வேலைவாய்ப்பு நடைமுறைகளைத் தணிக்கை செய்ய உள் அல்லது வெளிப்புற மானிட்டர்களை பயன்படுத்துங்கள் உங்கள் வேலைவாய்ப்பு நடைமுறைகளை எவ்வாறு தணிக்கை செய்கிறீர்கள் உங்கள் நடைமுறைகளை எவ்வாறு தணிக்கை செய்வது நீ என்ன செய்கிறாய் இந்த விஷயங்களை யார் கவனித்துக்கொள்வது என்பது பல்வேறு நாடுகளில் செயல்படும் மனிதவள வல்லுநர்கள் சமாளிக்க வேண்டிய மற்றொரு சவால் இருக்கிறது சர்வதேச தொழிலாளர் தரங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளைப் புரிந்துகொள்வது என்பது பல தேசிய நிறுவனங்களில் வேலை செய்யும் சர்வதேச மனித வள மேலாளர்களுக்கு மிகவும் முக்கியமானது தேசிய நிறுவனங்கள் செயல்படும் ஒவ்வொரு நாடுகளிலும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பகுப்பாய்வை நாம் நடத்த வேண்டும் நான் இதைப் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே கூறினேன் அத்தகைய சட்டங்களை இயற்றிய நாடுகளுக்கு பிராந்தியத்திற்குப் புறம்பான சட்டங்கள் எந்த அளவிற்குப் பொருந்தும் என்பதைத் தீர்மானிக்க வேண்டும் சில சட்டங்கள் அந்த நிறுவனம் இருக்கும் நாட்டின் புவியியல் பிராந்தியத்திற்கு ஏற்ப கட்டுப்படுத்தப் பட்டிருக்கலாம் சில சட்டங்கள் அந்த புவியியல் பிராந்தியத்தின் எல்லைகளைக் கடந்து செல்கின்றன எடுத்துக்காட்டாக குழந்தைத் தொழிலாளர் சட்டங்கள் சில சமயங்களில் பாரபட்சமான பாகுபாடுகளுக்கு எதிரான சட்டங்களாகும் அவை எந்தவொரு குறிப்பிட்ட புவியியல் பிராந்தியத்திலும் மட்டுப்படுத்தப்படவில்லை சில சந்தர்ப்பங்களில் பணியாளர் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு சட்டங்கள் அந்த நிறுவனம் செயல்பட்டு வரும் புவியியல் பிராந்தியத்திற்கு மேலேயும் அதற்கு அப்பாலும் செல்கிறது எனவே புவியியல் எல்லைகளால் கட்டுப்படுத்தப்படாத சில சட்டங்கள் உள்ளன எங்கு பொருந்தும் என்பதைக் கண்டறிந்து அதற்கேற்ப செயல்படுத்தப்படுவது மனிதவள மேலாளரின் பொறுப்பாகும் தொழிலாளர் உறவுகள் மற்றும் உள்ளூர் கலாச்சார நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு அனைத்து MNE களுக்கும் பொதுவான தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு சிக்கல்களை பகுப்பாய்வு செய்தல் எனவே இதில் எந்த இடத்தில் தவறு நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம் என்ன பிரச்சினைகள் வரும் பொதுவான தீர்வுகள் எவ்வாறு தயாரிக்கப்படலாம் என்பதைப் பாருங்கள் கூடுதல் பிராந்திய சட்டங்கள் விஷயத்தில் இரண்டு செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கத் தீர்மானிக்கப்படுவதை நிர்வகிக்கும் காரணிகள் இருக்கிறது முதலாவது பல்வேறு நாடுகளில் உள்ள செயல்பாடுகளின் தொடர்பு மற்றொன்று பொதுவான மேலாண்மை இவை இரண்டும் எந்த அளவிற்கு ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் மற்றொன்று பொதுவான மேலாண்மை வெவ்வேறு நாடுகளில் உள்ள நிறுவனத்தின் இரு அலுவலகங்களுக்கும் பொதுவான நிறுவனத்தின் கொள்கைகள் என்னவென்று அறிந்திருக்க வேண்டும் அடுத்ததாகத் தொழிலாளர் உறவுகளின் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு தொழிலாளர் உறவுகளை நீங்கள் எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் தொழிற்சங்கத்தை நிறுவனத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நீங்கள் எங்கே தீர்மானிக்கிறீர்கள் தொழிற்சங்க மயமாக்கல் எங்குத் தவிர்க்கப்பட வேண்டும் ஊழியர்களின் துடிப்பை எவ்வாறு அளவிடுவது போன்றவற்றை அளவிடுவது ஆகும் அடுத்ததாக பொதுவான உரிமை அல்லது நிதி கட்டுப்பாடு பணம் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது நீங்கள் எங்கே செலவிடுகிறீர்கள் நீங்கள் எங்கே லாபம் ஈட்டுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஹோஸ்ட் நாடு மற்றும் பேரண்ட் நாட்டின் நாணயம் எந்த வகையில் இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் எவ்வாறு சீரமைக்கிறீர்கள் இந்த விஷயங்கள் தினசரி அடிப்படையில் மாறுகின்றன சட்டங்கள் இந்த விஷயங்களை நிர்வகிக்கின்றன உள்ளூர் வெளிநாட்டுக்குச் சொந்தமான நிறுவனங்களுக்குத் தேசிய சட்டத்தை பயன்படுத்துதல் நம்மிடம் ஒப்பீட்டுச் சட்டம் உள்ளது இமிகிரேஷன் மற்றும் விசாக்களுக்கான சட்டங்கள் நம்மிடம் இருக்கலாம் எனவே விசா என்பது வெளிநாட்டில் தங்குவதற்கான பார்வையாளரின் நோக்கமாகும் இதுவே ஹோஸ்ட் நாடு பேரண்ட் நாட்டினருக்கு அந்த நாட்டில் வந்து வேலை செய்ய அனுமதிக்கும் எனவே நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் பின்னர் நீங்கள் அவர்கள் இந்த நாட்டில் குறிப்பிட்ட சில மாதங்கள் அல்லது வருடங்கள் வேலை செய்யலாம் என்று நீங்கள் அனுமதி அளிக்கிறீர்கள் இமிகிரேஷன் என்பது வேறு ஒரு நாட்டிற்கு மூட்டை முடிச்சுடன் செல்வது ஆகும் ஒப்பீட்டுச் சட்டம் தரவு தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு அடுத்ததாக வெளிநாட்டுக்குச் சொந்தமான நிறுவனங்கள் பற்றி எந்தவொரு நிறுவனத்திலும் பணியாளர்களின் தரவைப் பாதுகாப்பது மிகவும் முக்கியம் தரவு தனியுரிமையை நிர்வகிக்கும் சட்டங்கள் வேறுபட்டவை அவை நாட்டிற்கு நாடு வேறுபடுகின்றன நான் சொன்னது போன்ற பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்கள் பணிநீக்கம் மற்றும் பணியாளர்களைக் குறைத்தல் சில நாடுகளில் நிறுவனத்தின் பணியாளர்களை எப்போது வேலையிலிருந்து நிறுத்துவது என்பது குறித்து சட்டங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும் ஊழியர்கள் தாங்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக உணர்ந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் மற்ற நாடுகளில் இது தெளிவாக இருக்காது எனவே ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது இது மூன்று சூழ்நிலைகளில் நிகழலாம் ஒன்று வணிகத்தை மூடிவிடும் அல்லது வேலை செய்யும் இடம் மூடப்படும் வணிகத்தை மூடுவது என்பது உங்கள் வணிகம் அழிந்துவிட்டது என்பதாகும் நீங்கள் நடவடிக்கைகளை முடிக்கிறீர்கள் உங்கள் ஊழியர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அல்லது பணியிடத்தில் நீங்கள் பணிபுரிந்த கட்டிடம் இனி பாதுகாப்பாக இருக்காது என்ற சூழலில் இது நிகழலாம் அல்லது நீங்கள் இருக்கும் வாடகை கட்டிடத்தை அதன் உரிமையாளர் திரும்பக் கேட்கிறார் அந்த கட்டிடம் இனி பாதுகாப்பாக இருக்காது அல்லது நிறுவனத்தில் வருவாய் குறைவாக இருக்கிறது உங்களுக்கு அதிக தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது அல்லது உங்கள் பல செயல்பாடுகளை தானியக்கமாக்கியுள்ளீர்கள் உங்களுக்கு இனிமேல் அவ்வளவு பேர் தேவையில்லை எனவே உங்கள் ஊழியர்களில் சிலரை நீங்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது பணியாளர்களைக் குறைக்க வேண்டும் போன்ற காரணங்களால் உங்கள் நிறுவனத்தின் இருப்பிடம் மூடப்படலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் நீங்கள் அதை எப்படிச் செய்வது என்பது அந்த பிராந்தியத்தில் உள்ள உள்ளூர் சட்டங்களால் நிர்வகிக்கப்படும் இது மனித வள மேலாளர் கண்டுபிடித்துக் கடைப்பிடிக்க வேண்டிய பொறுப்பு அறிவுசார் சொத்து அது நிறுவனத்தின் நிறுவனத்தின் செல்லப்பிள்ளைகளில் ஒன்றாகும் மற்றொரு நபரின் பங்களிப்பை நீங்கள் எப்போதும் ஒப்புக் கொள்ள வேண்டும் அறிவு சார் சொத்தின் ஒரு பகுதியை உருவாக்கிய ஒரு நபருக்கு அதற்கான வெகுமதி வழங்கப்பட வேண்டும் இப்போது உலகின் பல்வேறு பகுதிகளில் அறிவுசார் சொத்து பாதுகாக்கப்படுகிறது இது நாட்டிற்கு நாடு மாறுபடும் இதை நிர்வகிக்கும் சட்டங்கள் நாட்டிற்கு நாடு வேறுபடுகின்றன எனது எல்லா ஸ்லைடுகளிலும் நான் எப்போதும் இங்குள்ள புத்தகங்களிலிருந்து குறிப்பைத் தருகிறேன் என்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இப்போது இது மிகவும் முக்கியமானது இது எனது சொந்த யோசனை இல்லை இதில் எனக்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை இந்த தகவலை ப்ரிஸ்கோ ஷுலர் மற்றும் கிளாஸ் எழுதிய புத்தகத்திலிருந்து எடுத்துள்ளேன் அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இந்த எழுத்தாளர்களின் திறமையை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதற்கான மரியாதையை நான் அவர்களுக்குத் தருகிறேன் இது அறிவுசார் சொத்துக்களின் பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறது எல்லா செலவிலும் நிறுவனத்தின் ஊழியர்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லது அவர்கள் பயன்படுத்த உதவியாக இருக்கும் அறிவு சார் சொத்தை உருவாக்கிய எவருக்கும் உரிய வெகுமதி வழங்கப்பட வேண்டும் இது முற்றிலும் அவசியம் சர்வதேச தொழிலாளர் உறவுகளை நிர்வகிக்கும் பல்வேறு நிறுவனங்களை நீங்கள் சர்வதேச அளவில் தொழிற்சங்க மயமாக்க முடியும் இது உள்ளூரில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரே நிறுவனத்தின் வெவ்வேறு தொழிற்சாலைகளில் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் முன் வரிசை ஊழியர்களைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த நபர்கள் ஆன்லைனில் ஒன்று சேரலாம் அவர்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கான ஒரு வழியைக் கண்டுபிடிக்க முடியும் ஒன்றிணைத்தல் அல்லது சேகரித்தல் மற்றும் பொதுவான குரல் கொண்டிருத்தல் எந்தவொரு சர்வதேச மனிதவள மேலாளருக்கும் இருக்கும் ஒரு பெரிய கவலை சர்வதேச தொழிற்சங்க உறுப்பினராக இருப்பது தான் சர்வதேச தொழிலாளர் உறவுகள் மற்றும் அமைப்புகளின் பரிணாமம் சர்வதேச தொழிலாளர் உறவுகளைக் கவனிக்கும் பல்வேறு நிறுவனங்களில் ஒன்று உலக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சுதந்திர தொழிற்சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பு சர்வதேச தொழிற்சங்க கூட்டமைப்பு ஐரோப்பியத் தொழிற்சங்க கூட்டமைப்பு OECD குளோபல் யூனியன் கூட்டமைப்புகளின் தொழிலாளர் தொழிற்சங்க ஆலோசனைக் குழுவின் உலக கூட்டமைப்பு முதலியன ஆகியவை சர்வதேச அளவில் தொழிற்சங்க மயமாக்க அனுமதிக்கும் பல்வேறு நிறுவனங்களாகும் நடைமுறையில் தொழிற்சங்கங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் குறைந்த சமூகப் பாதுகாப்பு குறைந்த ஊதியங்கள் மற்றும் பலன்களைக் கொண்ட நாடுகளிலிருந்து வலுவான தொழிற்சங்கங்கள் வலுவான பாதுகாப்பு அதிக ஊதியங்கள் மற்றும் சலுகைகள் உள்ள நாடுகளிலிருந்து விலகி இருப்பதைக் காண முடிகிறது ஊதிய விகிதங்கள் குறைவாக உள்ள நாடுகளில் பன்னாட்டு நிறுவனங்கள் வேண்டுமென்றே வேலை தேடுகின்றன என்று இப்போது சர்வதேச தொழிற்சங்கங்கள் கருதுகின்றன அவர்கள் அதை விரும்பவில்லை இது அவர்களின் கருத்து இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மட்டும் தான் என்று அவர்கள் நினைக்கலாம் ஏனென்றால் குறைந்தபட்ச முயற்சியிலிருந்து அதிகபட்ச நன்மையை அவர்கள் உறிஞ்ச முயல்கிறார்கள் அதுவே லாபம் ஈட்டுவதற்கான திறவுகோல் ஆனால் இது தங்களுக்கு நியாயமற்றது என்று அவர்கள் உணர்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் குறைந்த சமூகப் பாதுகாப்பு உள்ள நாடுகளுக்கு செல்கிறார்கள் மற்ற நாடுகளில் உள்ள தொழிலாளர்களின் போட்டியை எதிர்கொள்ளும் ஒரு நாட்டில் உள்ள தொழிலாளர்களை அவர்கள் தங்கள் வேலைகளைத் தக்க வைத்துக் கொள்ள அவர்களின் ஊதியங்களையும் சலுகைகளையும் ஏலம் எடுக்குமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள் தொழிற்சங்கங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிற்சங்கங்களை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ அச்சுறுத்துவதாக உணர்கின்றன குறைந்த ஊதியத்திற்கு அவர்கள் அதைச் செய்யாவிட்டால் ஊதிய விகிதங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் ஒரு நாட்டில் ஒரு அலுவலகம் உருவாக்கி அங்கிருந்து ஊழியர்களைப் பெறுவோம் என்று அச்சுறுத்துகின்றன உங்களிடம் கூட இவ்வாறு கூறி இருக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வேலை தேவைப்பட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் நான் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்வேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் உங்கள் தொழிற்சங்க அதிகாரத்தைப் பயன்படுத்தி எனது குறைந்தபட்ச ஊதியம் இந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள் நீங்கள் அதை எனக்குக் கொடுக்கவில்லை என்றால் நான் விலகுவேன் ஒரு நாட்டில் ஒரு அலுவலகத்தை அமைப்பதற்கான விருப்பம் நிறுவனத்துக்கு இருக்கும்போது அதற்கான செலவு மிகவும் குறைவாக இருக்கும் சொல்ல முடியாது எனவே தொழிற்சங்கங்கள் அதை உணர்கின்றன தொழிலாளர் சரிசெய்தல் செலவுகள் மிகக் குறைவாக உள்ள நாடுகளில் செயல்பாடுகளை மறுசீரமைப்பதன் மூலம் தொழிலாளர்களுக்கு சட்டப்பூர்வமாகக் கட்டாயப்படுத்தப்பட்ட நன்மைகளில் உள்ள வேறுபாடுகளை MNE இன் பன்னாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன என்றும் தொழிற்சங்கங்கள் கருதுகின்றன இதனால் இந்த குறைந்த நன்மை பயக்கும் நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மீது அதிகப்படியான இடப்பெயர்வு சுமைகளைக் கட்டாயப்படுத்துகிறது வாழ்வதற்கான செலவு மிகவும் குறைவாக இருக்கும் இடங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக ஊழியர்கள் உணர்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே அவர்களுக்குக் குறைந்த சம்பளம் வழங்கப்படுகிறது அவர்கள் தங்கள் ஒப்பந்தத்தில் அந்த நிபந்தனையை உருவாக்குவார்கள் என்று அவர்கள் உணர்கிறார்கள் மற்றும் இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்றும் அவர்கள் இந்த மக்களை அங்கேயே இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் பின்னர் வீட்டு வாடகை படியும் குறையும் எனவே பணியாளர்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள் ஒரு நாட்டில் தொழிலாளர் தகராறு ஏற்பட்டால் பணப்புழக்கங்களும் வணிகத்தைப் பராமரிக்கும் திறனும் எந்தவொரு சர்ச்சையும் இல்லாத நாடுகளின் நீண்ட காலமாக நிறுவனத்தில் இருக்கும் தொழிலாளர்களின் செயல்பாடுகளால் ஓரளவு பராமரிக்கப்படுகின்றன எனவே தொழிற்சங்கங்களும் பன்னாட்டு நிறுவனங்கள் நிர்வாகத்தை எதிர்த்துப் போராடுவதில் பணியாளர்கள் அதிகம் ஆர்வம் காட்டாத அல்லது விரும்பாத இடங்களைத் தேடுவதாகத் தெரிகிறது நிர்வாகம் எதைக் கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த இடங்களிலிருந்து பணப்புழக்கம் அதிகமாக உள்ளது எனவே நிறுவனங்கள் லாக்டவுன் மற்றும் வேலைநிறுத்தங்களை செய்தாலும் நிர்வாகம் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டியதில்லை பன்னாட்டு நிறுவனங்களில் உள்ள மனிதவள மேலாளர்கள் சமாளிக்க வேண்டிய சில சவால்கள் இவை பன்னாட்டில் பேரம் பேசுவதற்கான தடைகள் நீங்கள் ஒரு தேசிய நிறுவன சங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு சர்வதேச மனிதவள மேலாளர் அல்லது தொழிற்சங்க உறுப்பினராக இருந்தால் இரு தரப்பிலும் ஒருவருக்கு வரக்கூடிய சில தடைகள் உள்ளன பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு தொழில்துறை உறவுகள் சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் நீங்கள் எந்த மட்டத்தில் பேரம் பேசுகிறீர்கள் கட்டாயமானது எது சட்டப்பூர்வமானது எது சட்டவிரோதமானது எது என்பதை நீங்கள் எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் தொழிலாளர் உறவுகள் அல்லது உலகளாவிய தொழிலாளர் சட்டத்திற்கான எந்தவொரு மத்திய சர்வதேச அதிகாரமும் இல்லாதது எனவே உங்களிடம் சர்வதேச அளவில் நிர்வகிக்கப்படும் எந்தவொரு தொழிலாளர் சட்டமும் இல்லையென்றால் ஒரு பக்கம் அல்லது இன்னொரு பக்கம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பக்கத்தைப் பயன்படுத்தி முடிவடையும் என்று பணியாளர்கள் நினைக்கிறார்கள் வெவ்வேறு நாடுகளிடையே முக்கிய பொருளாதார மற்றும் கலாச்சார வேறுபாடுகள் மற்றொரு பிரச்சினை அதே போல முதலாளியின் எதிர்ப்பு மற்றொரு பிரச்சினை எனவே தேசிய அளவில் உள்ள தொழிற்சங்கத்தின் தயக்கம் பன்னாட்டுப் பேரம் பேசுவது அவர்களிடமிருந்து அதிகாரத்தை ஒரு சர்வதேச தலைமைக்கு மாற்றும் என்று தேசிய தலைமை பெரும்பாலும் அஞ்சுகிறது பணியாளர்கள் உணரும் பல்வேறு பிரச்சினைகள் அவர்களின் பேரம் பேசும் சக்திகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எனவே முதலாளி தாங்கள் பேரம் பேசுவதை எதிர்க்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தொழிற்சங்கம் தேசிய அளவில் தயக்கம் காட்டக்கூடும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் ஏனென்றால் தேசிய அளவில் அவர்கள் கிளர்ச்சி செய்தால் அவர்கள் பன்னாட்டு அதிகாரத்தைப் பாதிப்பது போல ஏதேனும் கூறினால் பன்னாட்டுத் தலைவர்கள் அவற்றை நிராகரிக்கக்கூடும் ஏனென்றால் இது தேசிய அளவில் முக்கியமானதாக இருக்கக்கூடிய பிரச்சினை அல்ல பன்னாட்டு அளவில் அது முக்கியமானதாகக் கூட இருக்காது அடுத்ததாகத் தொழிற்சங்கங்களுக்கான மையப்படுத்தப்பட்ட முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லாமல் இருத்தல் பற்றி அடுத்ததாகப் பார்க்கலாம் தேசிய எல்லைகளைத் தாண்டி தொழிற்சங்கங்களின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதில் பற்றாக்குறைகள் இருக்கிறது பன்னாட்டுத் தொழிற்சங்கங்கள் மீண்டும் இந்த செயல்பாடுகளை எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் சில பிரச்சினைகள் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம் என்று வெவ்வேறு நாடுகளில் உள்ளவர்களை எவ்வாறு நம்புவது மற்றொரு விஷயம் என்னவென்றால் தேசிய முன்னுரிமைகளை வேறுபடுத்துவது உங்கள் தனிப்பட்ட தேவைகளை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள் உங்களுக்கு முக்கியமானவற்றிற்கு நீங்கள் எவ்வாறு முன்னுரிமை அளிக்கிறீர்கள் என்பது வேறொரு நாட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம் பிற நாடுகளில் உள்ள தொழிலாளர்களின் கவலைகளுக்கு அடிபணிய வைக்கும் உள்ளூர் பணியாளர்களின் விருப்பமின்மை மீண்டும் நான் சொல்ல விரும்பவில்லை இது பல வழிகளில் மீண்டும் மீண்டும் வரும் அதே புள்ளி என்று உங்களுக்கு தெரியும் அதாவது வேறொரு நாட்டிலுள்ள மக்களின் கவலைகளை விட நாம் சொல்வதே முக்கியமானது என்று நாம் உணர்கிறோம் எனவே பொதுவான தேவைகளை விட நம் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க முனைகிறோம் அது சிக்கல்களை உருவாக்கும் அது ஒரு குறைபாடாக இருக்கலாம் அல்லது அது சர்வதேச தொழிற்சங்கங்களாக நமது சர்வதேச பேரம் பேசும் சக்தியைக் கீழிறக்கலாம் அல்லது குறைக்கலாம் உலகளாவிய ஒத்துழைப்பின் போது கவனிக்கப்பட வேண்டிய கேள்விகள் சில கேள்விகளுக்கு நாம் ஒத்துழைக்கும்போது சர்ச்சைகளைத் தீர்ப்பதற்கு என்ன விதிமுறைகள் பொருந்தும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்ன விதிகள் அது எவ்வாறு தீர்க்கப்படும் என்ன நடக்கும் எந்த சட்டங்கள் பொருந்தும் ஹோஸ்ட் நாட்டின் சட்டங்கள் பொருந்துமா பேரண்ட் நாட்டின் சட்டங்கள் பொருந்துமா பேச்சுவார்த்தைகளின் செயல்முறைக்கு என்ன விதிகள் பொருந்தும் என்று பார்க்க வேண்டும் அதில் இன்னொன்று உள்ளது பேச்சுவார்த்தைகளை எந்த சட்டம் உள்ளடக்கும் எடுத்துக்காட்டாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு இடையில் எந்த சட்டம் பேச்சுவார்த்தைகளை உள்ளடக்கும் உலகளாவிய ஒத்துழைப்பின் போது கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு கேள்வி இது ஆகும் எனவே எந்த சட்டத்திற்கு முன்னுரிமை கிடைக்கும் எந்த விதிகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர் உறவுகள் பற்றி நாம் அடுத்ததாகப் பார்க்கலாம் இதற்கான சில அணுகுமுறைகள் பன்னாட்டு நிறுவனங்களின் தொழிலாளர் உறவுகளை அணுகுவதற்கான பல்வேறு வழிகள் நம்மிடம் உள்ளன உள் நாட்டு மேலாளர்கள் கையாளும் எல்லா அணுகுமுறையும் நம்மிடம் உள்ளது இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மத்திய நிர்வாகம் கூறுகிறது மற்ற அணுகுமுறை ஒரு படி மேலே சென்று ஒத்துழைப்பை நோக்கிக் கண்காணிப்பு இருக்கும் உள்ளூர் மேலாளர்கள் எல்லாவற்றையும் கையாளுகிறார்கள் ஆனால் விஷயங்களைப் பற்றி ஒரு தாவலை வைத்திருக்க மூத்த நிர்வாகத்திடம் புகாரளிக்கிறார்கள் எனவே மூத்த நிர்வாகம் சரி என்று கூறுகிறது நாம் என்ன நடக்கிறது என்று அறிய விரும்புகிறோம் இதற்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் என்று பெயர் அதாவது உங்கள் பிரச்சினைகளை அவர்களே கையாள்வது ஆகும் அதைப் பற்றி அவர்கள் மற்றவர்களிடம் கூறாமல் தாமே செய்வது ஏதேனும் பிரச்சனை எழுந்தால் அதை தாங்களே கையாண்டு கொள்வது ஆகும் ஆனால் முடிந்தவரை அவர்களுடைய பிரச்சினைகளை அவர்களே சமாளித்து அதை முடிக்கப் பார்ப்பார்கள் கண்காணிப்பு என்பது உங்கள் சிக்கல்களை நீங்களே சமாளிப்பதாகும் ஆனால் அவர்களுக்கு அதைப் பற்றிய அனைத்து விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் ஏதாவது சரியாக நடக்கவில்லை என்று நாம் உணர்ந்தால் நாம் தலையிடலாம் நாம் தலையிட விரும்பவில்லை ஆனால் என்ன நடக்கிறது என்பதை அறிய விரும்புகிறோம் வழிகாட்டி மற்றும் ஆலோசனைகளை பார்க்கலாம் எனவே தலைமை நிர்வாகத்திலிருந்து பேரண்ட் நிறுவனத்திடமிருந்து சற்று அதிக ஈடுபாடுத் தேவை வழிகாட்டி மற்றும் ஆலோசனை மத்திய நிர்வாக மற்றும் உள்ளூர் நிர்வாகத்திடம் இருந்து வரும் நிலையான ஆலோசனை ஆகும் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் தேவைப்படும்போது அவர்கள் தொடர்ந்து தலையிடுகிறார்கள் இன்னொன்று மூலோபாய திட்டமிடல் உலகளாவிய மூலோபாயம் உள்ளூர் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகத்தை நிர்வகிக்கிறது உலகளாவிய மூலோபாயம் உள்ளூர் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகத்தைத் தீர்மானிக்கிறதா அல்லது பாதிக்கிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே விதிகள் மற்றும் மூலோபாயம் மத்திய அளவில் தீர்மானிக்கப்படுகிறது மற்றும் அது உள்ளூர் அளவில் பயன்படுத்தப்படுகிறது வரம்புகளை அமைத்து விதிவிலக்குகளை அங்கீகரிக்கவும் உள்ளூர் மேலாளர்களுக்கு இங்கு மிகக் குறைந்த சுதந்திரம் வழங்கப்படுகிறது விதிவிலக்குகளைத் தலைமையகம் அங்கீகரிக்க வேண்டும் அது மற்றொன்று இந்த கட்டங்கள் ஒவ்வொன்றும் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகத்தின் ஈடுபாட்டைப் பற்றி மேலும் மேலும் உங்களுக்குத் தெரிந்த பேச்சுக்களைக் கூறுவதை காணலாம் தலைமையகத்திலிருந்து முற்றிலும் நிர்வகித்தல் நாங்கள் செய்யச் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று தலைமையகம் கூறுகிறது நீங்கள் சொந்தமாக எந்த முடிவும் எடுக்கப்போவது இல்லை தலைமையகம் சர்வதேச மனித வளங்கள் மற்றும் வரி நிர்வாகத்தை ஒருங்கிணைத்தல் உலகளாவிய மூலோபாயம் உள்ளூர் நிர்வாகத்துடன் கைகோர்த்துச் செயல்படுகிறது எனவே மத்திய அலுவலகத்தின் தலைமை அலுவலகம் நாங்கள் உங்களுக்குச் சொல்லும் அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் அத்துடன் அவர்கள் உங்கள் நலன்களை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் எல்லாவற்றையும் நாம் தீர்மானிப்போம் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதோடு முடித்துக் கொள்ளுங்கள் தலைமையகத்திலிருந்து முற்றிலும் நிர்வகிப்பது சற்று அதிகமாக உள்ளது என்ன செய்வது என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அடிமட்ட அளவில் என்ன நடக்கிறது என்பது நமக்குக் கவலையில்லை ஆனால் நாம் ஒருங்கிணைப்பைப் பற்றிப் பேசும்போது மத்திய தலைமையகம் அல்லது பேரண்ட் நிறுவனத்தின் தலைமையகம் பற்றியும் உள்ளூர் தேவைகளைக் கவனித்து அவர்கள் முடிவு செய்த கொள்கைகளுடன் ஒருங்கிணைப்பதைப் பற்றியும் நாம் பேசுகிறோம் உள்ளூர் தொழிற்சங்க சூழல்களுக்கு அக்கறை செலுத்தும் சிக்கல்கள் முதலாவது ஏற்கனவே இருக்கும் தொழிற்சங்கங்கள் பின்னர் அமைப்பின் நிலை இன்னொன்று இந்த உள்ளூர் தொழிற்சங்க சூழல்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன பரவலாகப் பார்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் கவனம் எந்த அளவுக்கு பரவலானதாக இருக்க வேண்டும் மக்களின் இணைப்புகள் தொழிலாளியின் தொழிற்சங்க அடர்த்தி வகைகள் தொழிற்சங்கத்தில் எத்தனை பேர் உள்ளனர் போன்ற தொழிலாளர் உறவுகளில் கவனம் செலுத்துங்கள் பேச்சுவார்த்தைகளின் கூட்டாளிகள் நீங்கள் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் முதலாளியின் சங்கங்கள் நீங்கள் முதலாளியின் சங்கங்களையும் கொண்டிருக்கலாம் முன்னணி தொழிலாளர்கள் மட்டுமல்ல முதலாளிகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த துறையில் நாங்கள் இந்த வழியில் தான் செய்வோம் என்று கூறவேண்டும் அடுத்ததாகச் செயல்பாட்டு முறை உங்கள் செயல்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பொதுவாகத் தொழிற்சங்க ஒப்பந்தங்களால் உள்ளடக்கப்பட்ட சிக்கல்கள் உள்ளூர் தொழிற்சங்க சூழல்களுக்குக் கவலை அளிக்கிறதா தொழிற்சங்க ஒப்பந்தங்களின் பிணைப்பு சக்தி நாட்டிற்கு நாடு மாறுபடும் வேலைநிறுத்தங்கள் மற்றும் தொழில்துறை நடவடிக்கை தொழில்துறை நடவடிக்கை என்பது என்ன வேலைநிறுத்தத்தைச் சமாளிக்க நிறுவனங்கள் எடுக்கும் நடவடிக்கை என்ன நிறுவனத்தில் நிகழக்கூடிய எந்தவொரு வேலை நிறுத்தங்களையும் சமாளிக்க நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை எந்த வகையான சட்டங்கள் நிர்வகிக்கின்றன நிறுவனத்தின் தொழிற்சங்க நிலைமை இது நாட்டிற்கு நாடு மற்றும் இடத்திற்கு இடம் மாறுபடும் சர்வதேச தொழிலாளர் உறவுகள் உங்களிடம் பணிக்குழுக்கள் இருக்கலாம் பணிக்குழுக்கள் நிறுவனங்களின் தொழிலாளர் தொகுப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆனவை ஒரு நிறுவனம் எடுக்கும் பல முடிவுகளுடன் தொடர்புடைய தகவல்களையும் ஆலோசனையையும் பெற அவர்களுக்கு உரிமை உண்டு எனவே இது ஒரு தொழிற்சங்கம் அல்ல இது அதை விட சற்றே அதிகமானது இது நிறுவனத்தின் தொழிற்சங்க ஊழியர்களின் ஒரு சிறிய வகை குழு இது நிறுவனங்களின் பணியாளர்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆனது மேலும் அனைத்து தகவல்களையும் பெற அவர்களுக்கு உரிமை உண்டு நிறுவனங்களின் முடிவெடுப்பதில் பங்களிக்க அவர்களுக்கு உரிமை உண்டு சர்வதேச தொழிலாளர் உறவுகளை நிறுவுவதற்கான மற்றொரு வழி இணை நிர்ணயம் ஆகும் இது ஒரு சட்டப்பூர்வ தேவையாகும் இதில் ஊழியர்கள் மேற்பார்வை வாரியங்கள் அல்லது இயக்குநர்களின் வாரியங்களில் பிரதிநிதித்துவம் செய்யப்படுவதோடு நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளில் பங்கேற்கிறார்கள் மேலும் பணியாளர் பிரதிநிதிகளின் ஒப்பந்தம் தேவை முக்கிய முடிவெடுக்கும் சில நிறுவனங்கள் அங்கு மேற்பார்வைக் குழு மூன்றில் ஒரு பணியாளர்களைக் கொண்டுள்ளது இது ஒரு இரட்டை அமைப்பு மற்றும் இயக்குநர்கள் குழுவை மேற்பார்வை செய்கிறது ஒற்றை அடுக்கு அமைப்பில் ஒரே ஒரு போர்டு ஆஃப் டைரக்டர் மற்றும் ஒரு சில ஊழியர்கள் மட்டுமே இருப்பார்கள் அதைல் ஒரே ஒரு இயக்குநர் குழு மட்டுமே உள்ளது மற்றும் ஊழியர்களின் ஒன்று அல்லது இரண்டு பிரதிநிதிகள் மட்டுமே உள்ளனர் ஊழியர்களின் கட்டாய பங்களிப்புடன் ஒரு கலப்பு அமைப்பு உள்ளது ஆனால் அது ஒரு ஆலோசனை பங்கு மட்டுமே என்ன செய்ய முடியும் மற்றும் செய்ய முடியாது என்பதை மட்டுமே அவர்கள் சொல்ல முடியும் அவர்களின் கருத்துக்கள் எடுக்கப்படலாம் எனவே முடிவெடுப்பதில் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் பின்னர் அவர்களுக்கு இருக்கலாம் அதனால்தான் இது இணை முடிவுகளின் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது உலகளாவிய உறவுகளில் உள்ள வழக்கு அபாயங்கள் உலகளாவிய தொழிலாளர் உறவுகள் ஆகியவை நிறுவனங்கள் அவ்வப்போது கையாளும் மற்றொரு பிரச்சினை மூலோபாய உலகளாவிய தொழில்துறை உறவுக் கொள்கையின் வளர்ச்சி என்பது சர்வதேசத்துடன் கையாளும் மக்கள் தொழிலாளர் உறவுகள் சிக்கல்களைக் கையாளும் மனித வள மேலாளர்கள் கையாளும் மற்றொரு பிரச்சினை எனவே உலகெங்கிலும் அல்லது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஊழியர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழில்துறை உறவு கொள்கையை நீங்கள் எவ்வாறு கொண்டு வருகிறீர்கள் ஒருவருக்கு ஏற்கத்தக்கது இன்னொருவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம் நெறிமுறைகளின் சர்வதேச கட்டமைப்பு நாங்கள் முழுமையான வாதம் பற்றிப் பேசினோம் முந்தைய விரிவுரைகளில் ஒன்றில் சார்பியல்வாதம் பற்றிப் பேசினோம் எனவே அதைத் தீர்மானிக்க முடியும் கலாச்சாரம் நாட்டுக்கு நாடு மாறுபடும் நெறிமுறை முழுமையான கலாச்சாரத்தைக் கொண்ட ஒரு நிறுவனம் தன்னைக் கண்டறிந்தால் ஒரு சூழலில் நெறிமுறை சார்பியல் வாதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பின்னர் அங்கு நேர்மாறாக மோதல்கள் இருக்கக்கூடும் லஞ்சம் மற்றும் ஊழல் என்பது மக்கள் கையாள வேண்டிய மற்றொரு விஷயம் சில நாடுகள் லஞ்சம் ஏற்கத்தக்க வணிக நடைமுறையாகக் கருதுகின்றன இது புத்தகத்தில் இருக்கிறது எனவே பரவாயில்லை என்று யூகிக்கிறேன் மெக்சிகோ இதில் லஞ்சம் இல்லை அதற்கு கொடுக்கப்பட்ட சொற்கள் நிறைய உள்ளன அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் என்பது பெரும்பாலான நாடுகளில் குற்றமாகும் ஆனால் மெக்சிகோவில் இதை லா மொர்டிடா என்று அழைக்கப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் இது டாஷ் என்று அழைக்கப்படுகிறது இந்த விதிமுறைகளை நான் சரியாக உச்சரிக்கிறேன் என்று நம்புகிறேன் மத்திய கிழக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நாம் இதை பக்க்ஷீஷ் என்று கூறுவீர்கள் அவை ஏற்கப்படவில்லை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணிக நடைமுறை என்று புத்தகம் கூறுகிறது இந்தியாவில் லஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது நாமும் அதை ஒப்புக்கொள்வோம் தனியார் நிறுவனங்களில் ஆவணங்கள் இல்லாமல் உங்களுக்குத் தெரிந்தவர்களை வைத்துப் பரிமாறிக்கொள்ளும் எந்தவொரு பணத்தையும் சட்டவிரோதமானது என்று வகைப்படுத்தும் எந்தவொரு சட்டமும் இருப்பதாக நான் கருதவில்லை இது குறித்து எனக்கு உறுதியாகத் தெரியவில்லை எப்படியிருந்தாலும் அது பக்க்ஷீஷ் என்று அழைக்கப்படுகிறது ஜெர்மனியில் சிம்மெங்கெல்ட் என்று அழைக்கப்படுகிறது இத்தாலியில் புஸ்டரெல்லா என்று அழைக்கப்படுகிறது இதற்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டன அந்த நாட்டில் உள்ள சட்டங்களை நிர்வகிக்கும் சட்டங்கள் எப்போது இது சட்டவிரோதமானது என்று தீர்மானிக்கும் ஆனால் லஞ்சம் என்பது லஞ்சமே லஞ்சம் என்பது நான் உங்களுக்கு இந்த பணத்தைத் தருகிறேன் என்ற வாக்குறுதியாகும் தயவுசெய்து இதை எனக்கு அதற்குப் பதிலாகச் செய்துதாருங்கள் என்று கேட்பதாகும் மேலும் லஞ்சம் எல்லா விலையிலும் தவிர்க்கப்பட வேண்டும் நாம் இங்கே நிறுத்திக் கொள்வோம் அடுத்த சொற்பொழிவில் சர்வதேச மனிதவள மேம்பாட்டுக்கான சவால்களைப் பற்றி பேசுவோம் மிக்க நன்றி